சரி அடுத்தது நியூட்டன் ராப்சன் முறை Gauss seidel என்று நாம் இப்போது பார்த்தோம் நியூட்டன் ராப்சன் முறை ஐ சாட் NR முறையில் சொல்வது எனவே நியூட்டன் ராப்சன் முறையும் உங்களின் கணிதப் பாடத்தில் ஒரு மறுசெயல் முறையாகும் நீங்கள் நியூட்டன் ராப்சன் முறையைச் தீர்த்து வெவ்வேறு பிரச்சனைகளை அழைப்பது உங்களுக்குத் தெரியும் எனவே டெய்லரின் Taylor's தொடர் விரிவாக்கத்தைப் பயன்படுத்தி நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு நேரியல் அல்லாத ஒரே நேரத்தில் சமன்பாடுகளின் தொகுப்பைத் தோராயமாக மதிப்பிடுகிறது மற்றும் விதிமுறைகள் முதல் வரிசை தோராயமாக வரையறுக்கப்பட்ட டெய்லரின் Taylor's தொடர் விரிவாக்கம் வரை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொள்வோம் இரண்டாவது அல்லது அதிக வரிசைக்கு செல்லவும் எனவே எடுத்துக்காட்டாக நேரியல் அல்லாத சமன்பாடுகளின் தொகுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் f எனவே y1 என்பது x1 இன் f1 செயல்பாட்டிற்குச் சமம் x2 வரை xn அதே போல் y2 என்பது f2 x1 x2 வரை xn வரை இருக்கும் இதேபோல் fn x1 x2 வரை xn வரை சமமான yn வரை நீங்கள் ஒரு நேரியல் அல்லாத சமன்பாட்டின் தொகுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இது சமன்பாடு 43 என்று சொல்லுங்கள் முதலில் அந்த மறு செய்கை செயல்முறையைப் பார்ப்போம் பின்னர் நாம் சுமை ஓட்டத்திற்குச் செல்வோம் எனவே இது உங்கள் நேரியல் அல்லாத சமன்பாடு இப்போது அப்படியே இருங்கள் xn இப்போது தீர்வு வெக்டருக்கான ஆரம்ப மதிப்பீடுகள் கொடுக்கப்பட்டதாக வைத்துக்கொள்வோம் இவை x10 x20 முதல் xn0 வரை கொடுக்கப்பட்ட ஆரம்ப மதிப்புகள் அனைத்து x மதிப்புகளுக்கும் ஆரம்ப மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது x10 x20 xn0 ∆x1 ∆x2 முதல் ∆xn வரையிலான திருத்தங்கள் நீங்கள் x மதிப்பைப் புதுப்பிக்க வேண்டிய ஒவ்வொரு மறு செய்கைக்கும் முறையே தேவைப்படும் எனவே இவை தேவையான திருத்தம் ∆x1 ∆x2 ∆xn எனவே சமன்பாடு 43 அதாவது முந்தைய சமன்பாடு அதாவது இந்த சமன்பாடுகள் இந்த சமன்பாடு சமன்பாடு 43 சரியா y1 என்பது f1 க்கு சமம் அது x10∆x1 காற்புள்ளி x20∆x2 காற்புள்ளி xn0∆xn வரை ஏனெனில் ஒவ்வொன்றும் இதையும் புதுப்பிக்க வேண்டும் இதேபோல் y2 என்பது f2x10∆x1 x20∆x2up to xn0∆xn க்கு சமம் yn fn க்கு அது x10∆x1 x20∆x2 xn0∆xn இது சமன்பாடு 44 ஆகும் xn0∆xn இப்போது நீங்கள் இப்படி வைக்கும்போது இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டை நீங்கள் டெய்லர் தொடரில் சரியாக விரிவுபடுத்த வேண்டும் உங்கள் முதல் வரிசை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொள்வோம் இந்த விஷயத்தை உங்கள் இரண்டாவது வரிசை வழித்தோன்றல்கள் கருதப்படமாட்டாது எனவே 44 என்ற தொகுப்பின் சமன்பாடு உங்களிடம் n எண் இருப்பதால் நேரியல் அல்லாத சமன்பாடு டெய்லரின் Taylor's தொடரின் மூலம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளின் செயல்பாட்டிற்கு விரிவாக்கப்படலாம் எடுத்துக்காட்டாக 44 இன் முதல் சமன்பாட்டிலிருந்து பின்வரும் சமன்பாடு பெறப்படுகிறது அதாவது நீங்கள் அந்த முதல் சமன்பாட்டை எடுத்துக் கொண்டால் அதாவது முதல் சமன்பாட்டை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இது நேரியல் அல்லாத சமன்பாட்டின் தொகுப்பாகும் உங்கள் 44 ஐ மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் மன்னிக்கவும் இதை 44 இன் முதல் சமன்பாடு இது இந்த ஒரு 44 முதல் சமன்பாடு எனவே நீங்கள் செய்தால் எனவே நீங்கள் இந்த y ஐ எழுதலாம் y1f1x10∆x1 x20∆x2 xn0∆xn வரை எனவே டெய்லர் தொடரில் அதை விரிவுபடுத்துகிறீர்கள் எனவே அது f1x10 x20up to xn0 ∆x1df1dx1 ஆக மாறும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இங்கே நீங்கள் வழித்தோன்றலை எடுத்து அனைத்து ஆரம்ப மதிப்பையும் போட வேண்டும் அதனால்தான் நீங்கள் பின்னொட்டு 0 என்று அழைக்க வேண்டும் 0 இங்கே சரியாகக் காட்டப்பட்டுள்ளது அதாவது df1dx1 எது வந்தாலும் x மதிப்புகளை வைக்க வேண்டும் இதேபோல் பிளஸ் ∆x2 df2dx2 ∆xn dfndxn பிளஸ் 1 வரை ஒரே விஷயம் Ψ1 என்பது உயர் வரிசை விதிமுறைகள் கருதப்படமாட்டாது 1 என்பது f1 செயல்பாட்டின் ∆x1 ∆x2 மற்றும் ∆xn இரண்டாவது மூன்றாவது வழித்தோன்றல்களின் அதிக பவர் செயல்பாடாகும் மேலும் இந்த நியதிக்கு மட்டுமே எடுப்போம் என்று கருத மாட்டோம் எனவே இதை முதலில் டெய்லர் தொடரில் விரிவுபடுத்துகிறோம் எனவே அடுத்தது நான் இதை சுழற்றுவேன் எனவே 1புறக்கணிப்பு விளைவான சமன்பாடுகளின் நேரியல் தொகுப்பு பின்வருமாறு எனவே நான் இதை சுழற்றுகிறேன் எனவே y அதாவது y1 என்பது உங்களுக்கு சமமானது f1x10 x20up to xn0 ∆x1df1dx1∆xn என்பது df1dxn வரை இந்த எல்லா மதிப்புகளும் உண்மையில் df1dx1 ஆக நாம் ஆரம்ப மதிப்புகளின் மதிப்பை மாற்றியமைக்க வேண்டும் மற்றும் அதனால்தான் மதிப்பிட வேண்டும் இவைதான் இவை காட்டப்பட்டுள்ளன எனவே இதேபோல் y2 என்பது f2x10 x20up to xn0 ∆x1df2dx1 ∆xn df2dxn வரை எனவே இதேபோல் yn என்பது fnx10 x20 xn0 ∆x1dfndx1 முதல் டாட் டாட் பிளஸ் ∆xn dfndxn வரை இது சமன்பாடு 45 சரியா இப்போது நீங்கள் y1 f1 என்பது இதற்குச் சமம் y2 f2 என்பது இதற்குச் சமம் yn fn என்பது இதற்குச் சமம் என்று எழுதலாம் எனவே y1 f1x10 x20 முதல் xn0 வரை பின்னர் y2 f2x10 x20 முதல் அனைத்து ஆரம்ப மதிப்புகளின் செயல்பாடு f 2 பின்னர் yn fnx10 x20 முதல் xn0 வரையிலான செயல்பாடு இதற்குச் சமம் என்பதை இங்கே எழுதுகிறோம் இங்கே இந்தப் பக்கம் சரியா எனவே இது df1dx1 ஆகும் ஆனால் இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள முடியாது அது வழித்தோன்றலை எடுத்த பிறகு ஆரம்ப மதிப்புகளை மதிப்பிடுகிறது df1dx2 மீது டெல் f2 எனவே உண்மையில் இந்த மேட்ரிக்ஸ் அனைத்தும் df1dxnவரை மாறும் அதே போல் df2dx1 df2dx2 df2dxn இங்கே இது dfndx1 dfndx2 dfndxn ∆x1 ∆x2வரை ∆xn வரை இருக்கும் y1 f1x10 x20 up to xn0 y2 f2x10 x20 up to xn0 yn fnx10 x20 up to xn0 df1dx1 df1dx2 df1dxn df2dx1 df2dx2 df2dxn dfndx1 dfndx2 dfndxn ∆x1 ∆x2 ∆xn இது பொருந்தாதது D என வரையறுப்போம் இதை நீங்கள் J என்று வரையறுப்போம் எனவே J உண்மையில் fi செயல்பாட்டிற்கு ஜேக்கபீயன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த சமன்பாடு D ஆக இருந்தால் D ஆகவும் இது J ஆகவும் மற்றும் இந்த எஞ்சிய திசையன் ∆x1 ∆x2 இதை கேப்பிட்டல் R என அழைக்கலாம் ∆x1 ∆x2 ∆xn இதை கேப்பிட்டல் R என்று அழைக்கலாம் அதாவது D என்பது உங்களுடையது D என்றால் J R என்று எழுதலாம் இது D என்றால் இது J இந்த திசையன் R என்றால் இங்கே காட்டப்படவில்லை ஆனால் நீங்கள் அதை ∆x1 என கேட்கலாம் என்று சொல்கிறேன் இது R ஆக இருக்கும் பின்னர் இந்த ஒரு சமன்பாட்டை D J R என்று எழுதலாம் இது சமன்பாடு 47 சரியா J என்பது fi செயல்பாட்டிற்கான ஜேகோபியன் மற்றும் R என்பது ∆xi மாற்ற திசையன் சரியா எனவே சமன்பாடு 47 மீண்டும் மீண்டும் செய்யும் வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் அதாவது எந்த மறு செய்கை உங்கள் p ஐ எண்ணினால் D JR p என்பது மறு செய்கை எண்ணிக்கை ஆகும் அதாவது Rஎன்பது சமம் J 1 D இது சமன்பாடு 48 R J 1 D எனவே xi s இன் புதிய மதிப்பு xip1xip∆xip இலிருந்து கணக்கிடப்படுகிறது இதில் R என்பது திசையன் டெல் உங்கள் ∆x1 ∆x2 ∆x3 முதல் ∆xnp வரை எனவே இதை நீங்கள் அறிந்திருந்தால் அனைத்து ∆x ஐயும் கணக்கிடலாம் இதைக் கணக்கிடலாம் எனவே இது R என்பது உங்கள் இந்த விஷயம் உண்மையில் R இது போன்றது R என்பது இப்படி ∆x1 ∆x2 இது ஒன்று சரியா எனவே அனைத்து ∆x மதிப்பையும் சமன்பாடு 48 இல் இருந்து கணக்கிடலாம் எனவே இந்த x ஐ xip1xip என புதுப்பிக்கலாம் மற்றும் இங்கிருந்து நீங்கள் ∆xipக்கான அனைத்து ∆x மதிப்புகளையும் பெறுவீர்கள் இது சமன்பாடு 49 ஆகும் எனவே ஒவ்வொரு xi க்கும் 2 தொடர்ச்சியான மதிப்புகள் குறிப்பிடப்பட்ட சகிப்புத்தன்மையால் மட்டுமே வேறுபடும் வரை செயல்முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது ஏனெனில் நீங்கள் மாற்றத்திற்குச் செல்ல வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஒன்றிணைக்கும் பண்புக்கு செல்ல வேண்டும் எனவே அதே வழியில் பின்னர் நாம் நியூட்டன் ராப்சன் முறையைப் பார்ப்போம் நீங்கள் அந்தத் தீர்வை குவிந்தது என்று பார்க்க வேண்டும் எனவே இந்தச் செயல்பாட்டில் ஒவ்வொரு மறு செய்கையிலும் J ஐ மதிப்பிடலாம் ஒருவேளை டெல் ∆xi ஐ மாற்றினால் மெதுவாக மாறும் ∆x ஐ மட்டுமே மதிப்பிடலாம் பின்னர் x இன் மதிப்பை மாற்றுவது மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே டெல்டா அந்த ஜேகோபியன் மேட்ரிக்ஸ் J ஒவ்வொரு மறு செய்கையையும் மதிப்பிடுவதற்குப் பதிலாக நீங்கள் கணக்கிடும் முதல் மறு செய்கையை மறு செய்கை முழுவதுமாக நிலையானதாக எழுதுங்கள் எனவே இருபடி ஒருங்கிணைப்பின் காரணமாக நியூட்டனின் Newton's முறை காஸ் சீடல் முறையை விட கணித ரீதியாக உயர்ந்தது எனவே நியூட்டன் ராப்சன் முறையானது காஸ் சீடல் முறையை விட மிகவும் உயர்ந்தது மற்றும் மோசமான நிலையில் உள்ள பிரச்சனையுடன் வேறுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே நெட்வொர்க் மோசமாக இருந்தால் நீங்கள் அழைப்பது காஸ் சீடலை இணைக்கத் தவறியிருக்கலாம் எனவே மோசமான கண்டிஷனிங் என்ன என்பதை பின்னர் பார்ப்போம் முதலில் நீங்கள் அந்த நியூட்டன் ராப்சன் முறையை அழைப்பதைப் பற்றி விவாதிப்போம் எனவே அடுத்ததாக நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்தி அந்த சுமை ஓட்டம் எனவே நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்தி நீங்கள் பார்த்த சிறிய கணிதம் என்ன இப்போது உங்களுடையது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய சக்தி அமைப்புகளுக்கு மிகவும் திறமையான மற்றும் நடைமுறை என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் இந்த முறையின் முக்கிய நன்மை என்னவென்றால் ஒரு தீர்வைப் பெறுவதற்குத் தேவைப்படும் மறு செய்கைகளின் எண்ணிக்கை உங்கள் சிக்கலின் அளவைப் பொறுத்தது அல்ல கணக்கீடு ரீதியாக இது மிக வேகமாக இருக்கும் எனவே அடிப்படையில் நியூட்டன் ராப்சன் முறைக்கு என்ன நடக்கிறது பொதுவாக 2 முதல் 3 மறு செய்கைகள் கூட சரியாக ஒன்றிணைவதற்கு 3 முதல் 4 மறு செய்கைகள் எடுக்காது பிரச்சனையின் சிக்கல் பரிமாணத்தின் பரிமாணம் எதுவாக இருந்தாலும் பஸ்களின் எண்ணிக்கையானது 500 அல்லது 1000 பஸ் பட்டை பிரச்சனையை கருதுகிறது எனவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மறு செய்கைகளின் எண்ணிக்கைகள் சுயாதீனமானவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பது இப்போது சமன்பாடு 15 மற்றும் 16 ஐ மீண்டும் எழுதுகிறோம் அதே சமன்பாட்டை மீண்டும் எழுதுகிறோம் ஆனால் இங்கே மீண்டும் 50 மற்றும் 51 ஐ எண்ணுகிறோம் எனவே P1 என்பது உங்களின் உட்செலுத்தப்பட்ட சக்தி மற்றும் பஸ் i முன்பு நாங்கள் இதைப் பெற்றோம் k என்பது 1 முதல் n வரை Vi Vk Yik எனவே அளவை மாற்றாது ஏனெனில் இவை அனைத்தும் அளவு பட்டியில் உள்ளது இது cos ik ik எனவே மற்றும்Qi k1nVi Vk Yiksin ik ik இது சமன்பாடு 51 சார்பற்ற மாறிகளின் அடிப்படையில் நேரியல் அல்லாத இயற்கணித சமன்பாடுகளின் தொகுப்பைக் கவனியுங்கள் ஆனால் இங்கேயும் நீங்கள் P பஸ் மன்னிக்கவும் PQ பஸ் மற்றும் PV பஸ்ஸை சரியாகக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே சமன்பாடு 50 மற்றும் 51 என்று அர்த்தம் இந்த 2 சமன்பாடு இந்த 2 சமன்பாடுகள் இது சார்பற்ற மாறிகளின் அடிப்படையில் நேரியல் அல்லாத இயற்கணித சமன்பாடுகளின் தொகுப்பைக் கருதுகிறது Qi k1nVi Vk Yiksin ik ik எனவே ஒரு யூனிட்டில் மின்னழுத்த அளவு மற்றும் ரேடியன்கள் கட்ட கோணங்கள் எனவே ஒவ்வொரு சுமை பஸ்ஸுக்கும் 2 சமன்பாடுகள் சமன்பாடு 50 மற்றும் 51 மூலம் வழங்கப்படுவதை நாம் எளிதாகக் கவனிக்கலாம் அதாவது சமன்பாடு 50 மற்றும் 51 க்கு Pi மற்றும் Qiகொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சுமை பஸ்ஸுக்கும் 2 சமன்பாடுகள் உள்ளன எனவே ஒவ்வொரு மின்னழுத்தக் கட்டுப்பாட்டுப் பஸ்ஸுக்கும் ஒரு சமன்பாடு 50 சமன்பாட்டின் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அது PV பஸ் ஆக இருந்தால் உங்கள் மின்னழுத்த அளவு நிலையானதாக இருக்கும் எனவே அந்த நேரத்தில் P அறியப்படுகிறது எனவே சமன்பாடு 50 மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு சமன்பாடு எனவே நீங்கள் இப்போது டெய்லர் தொடரில் சமன்பாடு 50 மற்றும் 51 ஐ விரிவுபடுத்த வேண்டும் மற்றும் உயர் காலத்தை புறக்கணிக்க வேண்டும் அதாவது இந்த சமன்பாடுகள் சரியானவை ஏனெனில் இவை அனைத்தும் நாம் மீண்டும் மீண்டும் தீர்க்க வேண்டும் எனவே அங்கேயும் இவையும் நேரியல் அல்லாத சமன்பாடுகள் தான் இப்போது நாம் அந்த நேரியல் அல்லாத சமன்பாட்டை டெய்லர் தொடரில் விரிவாக்குவது எப்படி என்று பார்த்தோம் எனவே Pi மற்றும் Qiநாம் டெய்லர் தொடரில் விரிவாக்க வேண்டும் மேலும் விஷயங்கள் எவ்வாறு நடக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் என்ன நடக்கும் பஸ் 1 ஒரு ஸ்லாக் பஸ் என்று கருதலாம் எனவே i என்பது 2 க்கு சமம் n பஸ் 1 ஒரு ஸ்லாக் பஸ் அப்படியானால் நீங்கள் இந்த விஷயத்தை விரிவுபடுத்தி டெய்லர் தொடரின் உயர் நியதிகளை புறக்கணித்தால் உங்கள் கணித விஷயம் இது போன்றது எனவே இந்த வழக்கில் அந்த பஸ் 1 ஒரு ஸ்லாக் பஸ் மற்றும் p என்பது மறு செய்கை எண்ணிக்கை எனவே இது ∆P2 ∆P3 முதல் ∆Pn வரை இருக்கும் இது p∆P பகுதி பின்னர் ஒரு பொருத்தமின்மை மற்றும் ∆Q2 ∆Q3 முதல் ∆Qnவரை இருக்கும் இந்த மேட்ரிக்ஸை பார்க்கவும் எனவே இது ∆P2 எல்லா இடங்களிலும் இருக்கும் ஒவ்வொரு தோற்றமும் p என்பது மறு செய்கை எண்ணிக்கை எனவே நான் மீண்டும் மீண்டும் p என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் அதை எல்லா இடங்களிலும் பார்க்கலாம் p என்றால் மறு செய்கை எண்ணிக்கை நான் இந்த பகுதி வழித்தோன்றல்களை மட்டும் சொல்கிறேன் dP2d2 dP2d3 dP2dn சரி இது டெல்டாவைப் பொறுத்தமட்டில் இந்தப் பக்கம் d2 d3 dn அடுத்தது dV2 dV3 dVn இவை அனைத்தும் அளவின் மாற்றங்கள் மற்றும் பின்னர் dP2dV2 dP2dV3 dP2dVn இவை அனைத்தும் அளவு நிலையான அளவின் கீழ் இன்று மீண்டும் மீண்டும் சொல்லவில்லை இதேபோல் dP3d2 d3d3 dP3dn அதாவது நீங்கள் dP2 dP2 ஐ எடுத்துக் கொள்ளும்போது அனைத்து வழித்தோன்றல்களும் இந்த 2 3 n ஐப் பொறுத்த அளவில் எடுத்துக் கொள்கின்றன டெல்டா டெல்டாவில் dP2d2 டெல்டா p 2 மற்றும் பலவும் இந்த பகுதி dP2 dV2 dP2dV3 மற்றும் பலவாக இருக்கும் இதேபோல் இங்கேdP3 dP3d2 அதே போல் இங்கே dP3 dV2 dP3 dV3 dP3 dVn இந்த வழியில் நீங்கள் n வது தவணைக்கு வருகிறீர்கள் அதேபோல d2 dQ2 d3 dQ2 dn மீது Q க்கு dQ2 மற்றும் இங்கே dQ2 dV2 மின்னழுத்த அளவு நிச்சயமாக dQ2 dV3 dQ2 dVn ஐ இந்த வழியில் நீங்கள் உருவாக்கலாம் எனவே இது உண்மையில் இங்கே பகிர்வு ஆகும் எல்லா பஸ் களும் PQ பஸ்கள் என்று கருதினால் PV பஸ்ஸைப் பார்க்க முடியும் எனவே இது d2 d3 dn மற்றும் இது dV2dV3dVn இவை அனைத்தும் அளவு எனவே இந்த சமன்பாடு உண்மையில் 52 சரியானது எனவே இந்த சமன்பாடு இந்த பகுதி இது ஒன்று உண்மையில் இந்த சமன்பாடு n 1 ஏனெனில் பஸ் 1 ஸ்லாக் பஸ் இந்த பகிர்வு இந்த மேட்ரிக்ஸ் n 1 இதுவும் n 1 இதுவும் n 1 ஆகும் அதாவது ஒரு அணியின் முழு பரிமாணமும் 2n 12 ஆகும் அதாவது இந்த சமன்பாடு 52 பஸ் 1 ஸ்லாக் பஸ் என்று கருதப்படுகிறது எனவே இந்த சமன்பாட்டை ∆P ∆Q என்பது J1 J2 J3 J4 க்கு சமம் என்று பொதுவாக எழுதலாம் எனவே ∆P என்பது இங்கே எழுதாமல் இருப்பதற்கு சமம் மற்றும் ∆P என்பது இந்த வெக்டருக்கு ∆P2 ∆P3 ∆Pn மற்றும் ∆Q என்பது ∆Q2 ∆Q3 ∆Qn மற்றும் J1 என்பது இந்த மேட்ரிக்ஸுக்குச் சமம் மற்றும் டெல்டா J2 சமம் இந்த மேட்ரிக்ஸ் J3 என்பது இதற்குச் சமம் மற்றும் J4 என்பது இந்த ஒன்றுக்கு சமம் இப்போது பொதுவாக டிரான்ஸ்மிஷன் லைன் சக்தி அமைப்பல் என்ன நடந்தது அவை மிகக் குறைந்த R மற்றும் X விகிதத்தில் R குறைவாகவும் எதிர்வினை அதிகமாகவும் இருக்கும் எனவே அத்தகைய அமைப்புக்கு உண்மையான சக்தி பொருந்தாத ∆P மின்னழுத்த அளவு மாற்றங்களுக்கு குறைவான உணர்திறன் கொண்டது அதாவது நீங்கள் ∆P2 ∆V2 என்ற வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் இதுவே உங்கள் உண்மையான சக்தி மாற்றங்களாகும் இது உங்கள் மின்னழுத்த உணர்திறன் அல்ல உண்மையான மின் பொருத்தமின்மைக்கு ∆P ஆனது மின்னழுத்த அளவின் மாற்றங்களுக்கு குறைவான உணர்திறன் கொண்டது மற்றும் கட்ட கோணத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு மிகவும் உணர்திறன் கொண்டது இந்த ஒரு மின்னழுத்தம் அளவு அந்த உரிமையைப் பொறுத்து மாறுகிறது அப்படியானால் இந்தச் நியதியை என்ன செய்வது இந்தச் நியதி இந்த மேட்ரிக்ஸைப் புறக்கணிக்கும் என்பதை இது மட்டுமே கருத்தில் கொள்ளும் இதேபோல் வினைத்திறன் பொருத்தமின்மை ∆Q எதிர்வினை சக்தி பொருந்தாதது ∆Q என்பது கோணங்களில் குறைவான உணர்திறன் மாற்றமாகும் எனவே எதிர்வினை சக்தி மாறும் இந்த பகுதி கோணத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு மிகவும் குறைவான உணர்திறன் கொண்டது ஆனால் மின்னழுத்த அளவின் மாற்றங்களுக்கு மிகவும் உணர்திறன் கொண்டது அதாவது இந்த பகுதியும் இந்த பகுதியும் வீழ்ச்சியடையும் இந்த மேட்ரிக்ஸ் கருத்தில் கொள்ளாது ஆனால் இதை கருத்தில் கொள்ளும் மற்றும் இது ஒன்று சரியா அதாவது இது என்னுடைய J1 இது J2 இது J3 இது J4 அதாவது J2 மற்றும் J3 ஆகியவை 0 ஆக இருக்கும் எனவே இந்த 2 விஷயங்கள் கருதப்படாது ஆனால் J1 மற்றும் J4 ஆகியவை ∆ ∆V க்கு கருதப்படும் சரியா ஏனெனில் இது உங்கள் V1 துண்டிக்கப்பட்டது மற்றும் அது ஒன்று மற்றும் இதை நீங்கள் கருத்தில் கொண்டால் இது இணைக்கப்பட்டுள்ளது சரியா அதாவது நீங்கள் ∆PJ1∆ மற்றும் ∆QJ4∆V அளவு ∆V சரியாக எழுதலாம் எனவே இது சமன்பாடு 54 அதாவது ∆PJ1∆ இது சமன்பாடு 55 மற்றும் ∆QJ4∆Vஇது சமன்பாடு 56 ஆகும் எனவே மின்னழுத்தக் கட்டுப்பாட்டு பஸ்சுக்கு மின்னழுத்த அளவு தெரியும் அதாவது மின்னழுத்தக் கட்டுப்பாடு பஸ் மின்னழுத்த அளவுகள் தெரிந்தால் அமைப்பின் m பஸ்கள் மின்னழுத்தக் கட்டுப்பாட்டு பஸ் J1 எப்போதும் n 1 வரிசையாக இருக்கும் ஏனெனில் இந்த J1 மேட்ரிக்ஸ் இது உங்களுடையது J1 மேட்ரிக்ஸ் இது இந்த மேட்ரிக்ஸ் உண்மையில் இந்த மேட்ரிக்ஸ் உங்கள் J1 மேட்ரிக்ஸ் மற்றும் இந்த மேட்ரிக்ஸ் உண்மையில் உங்கள் J4 சரியா எனவே அது PV பஸ் என்றால் PV பஸ்ஸில் Q மற்றும் δ இது P மற்றும் மின்னழுத்த அளவு அறியப்படுகிறது Q மற்றும் தெரியாது என்று நீங்கள் கருதுவீர்கள் எனவே இது n 1 மேட்ரிக்ஸாகவே இருக்கும் எனவே இந்த வழக்கில் என்ன நடக்கும் என்று பொதுவாக உங்களிடம் பஸ் அமைப்பு உள்ளது மற்றும் உங்களிடம் n m எண்ணிக்கையிலான PV பஸ்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அப்போது J4 இன் J4 வரிசை ஆக மாறும் மின்னழுத்த அளவு அறியப்படுகிறது எனவே இங்கு எங்கு மின்னழுத்தம் உள்ளதோ அந்த பஸ்களில் மின்னழுத்த அளவுகள் P V பஸ் என்று அறியப்பட்டால் அந்த ∆V மாற்றங்கள் இங்கே அதே போல் இங்கு தோன்றாது எனவே அந்த J4 அந்த J4 என்பது வரிசையாகும் உங்களுக்கு 10 பஸ் சிக்கல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் J1 என்பது 9 9 மேட்ரிக்ஸாக இருக்கும் மேலும் 10 பஸ் பிரச்சனை என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் 3 PV பஸ்கள் என்று அழைக்கும் 3 வைத்திருங்கள் அது 10 1 3 ஆக இருக்கும் அதாவது அது 6 6 ஆக இருக்கும் J4 என்பது 6 6 ஆக இருக்கும் ஆனால் இது 9 9 ஆக இருக்கும் சரியா எனவே PV பஸ் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளும் என்று நாம் கருதும் போது பார்ப்போம் எனவே இப்போது J1 இன் மூலைவிட்ட கூறுகளை நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே இது J1 மேட்ரிக்ஸ் எனவே மூலைவிட்ட உறுப்புகள் ∆P2∆2 ∆P3∆3 ∆Pn∆n பொதுவாக ∆Pi∆i எனவே இந்த வழியில் நாம் முதலில் மூலைவிட்டம் பின்னர் மூலைவிட்ட உறுப்புகளை முதலில் மூலைவிட்டம் மற்றும் ஆஃப் மூலைவிட்ட உறுப்புகளை நாம் பெற வேண்டும் ஆகையால் இது உங்கள் மீதான உங்கள் பிடிப்பு இது உங்களுடையது இது உங்கள் Pi வெளிப்பாடு எனவே இது உங்கள் Pi யின் வெளிப்பாடு எனவே இதில் நீங்கள் இப்போது வழித்தோன்றலை எடுக்க வேண்டும் எனவே நீங்கள் முதலில் என்ன செய்வீர்கள் என்றால் dPi∆i மூலைவிட்ட உறுப்பு k ஐ எடுத்துக் கொண்டால்dPi∆i ஐ எடுப்பது k என்பது 1 முதல் n க்கு சமம் மற்றும் k என்பது i க்கு சமம் இல்லை Qi k1nVi Vk Yiksin ik ik வழித்தோன்றல் ஒன்றை எடுத்துக் கொண்டால் நீங்கள் வழித்தோன்றல்வ் மைனஸை எடுத்துக் கொண்டால் அது Vi Vk Yik கொசைனாக இருக்கும் மற்றும் மைனஸ் டெல்டாவைப் பொறுத்தவரை மற்றொரு மைனஸ் வெளிவரும் எனவே இறுதியில் அது உங்கள் ப்ளஸ் ஆக இருக்கும் எனவே அது Vi Vk Yik sin ik ik ஆக இருக்கும் ஆனால் இந்த கூட்டல் சின்னம் இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் உங்கள் தெளிவுபடுத்தலுக்காக நாங்கள் என்ன செய்வோம் ஏன் இந்த கூட்டல் வருகிறது எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது உங்களுக்காக இந்த விஷயத்திற்காக உங்கள் புரிதலுக்காக மட்டும் கவனியுங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் இதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த சமன்பாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் புரிந்துகொள்வதற்காக n என்பது 4 க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் சரியா இந்த Pi சமன்பாடு என்று நாம் இப்படி எழுதலாம் Pi என்பது k க்கு சமம்என சொல்லலாம் k என்பது 1 முதல் 4 க்கு சமம் பிறகு Vi பிறகு Vk பிறகு Yik பிறகு cos⁡ik ik மற்றும் இதை நீங்கள் என்ன என்று அழைப்பது எனவே k என்பது 1 முதல் 4 க்கு சமம் இப்போது நீங்கள் விரிவாக்கினால் இதை உங்கள் Pi என்று சொல்லுங்கள் இப்போது i 2 என்று சொல்லுங்கள் ஏனெனில் பஸ் 1 ஒரு ஸ்லாக் பஸ் என்பதால் i 2 என்று சொல்லுங்கள் அதாவது எனது P2 என்பது k க்கு சமம் மற்றும் k 1 முதல் 4 க்கு சமம் பிறகு V2 பிறகு Vk பிறகு Y2k பிறகு கொசைன் பிறகு i க்கு சமம் 2 2 k கழித்தல் 2 பிளஸ் k இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் இதை விரிவாக்குங்கள் நான் 1 ஐக் காட்டுகிறேன் உங்களுக்கு தெரியும் எனவே இப்போது நீங்கள் இதை விரிவாக்கினால் உங்கள் P2 ஆக வரும் P2k14|V2||VK||y2k|cos 2k 2k எனவே அது V2 ஆகவும் பின்னர் V1 ஆகவும் பின்னர் Y21 ஆகவும் பின்னர்cos 21 21 ஆகவும் பின்னர் உங்கள் V2 ஆகவும் பின்னர் k 2 ஆகவும் மாறும் எனவே V2 அது V2 ஸ்கொயர் உண்மையில் V2 V2 V2 ஸ்கொயர் ஆக இருக்கும் Y22 cos 22 22 எனவே இந்த 2 ரத்து செய்யப்படும் அதன் பிறகு உங்கள் V2 உங்கள் V3 பிறகு Y23 பிறகு cos 23 23 இது மூன்றாவதாக ஒரு நான்கையும் எடுத்தோம் எனவே கூடுதலாக k 4 V2 பிறகு உங்கள் V4 பின்னர் Y24 பின்னர் cos 24 24 சரியா இது நாங்கள் எடுத்த நான்காவது முறையாகும் ஆனால் இது உண்மையில் V2 ஸ்கொயர் எனவே வழித்தோன்றல் எடுத்தால் இந்த 2ரத்து செய்யப்படும் பொது டெல்டாவில் P2 இல் வழித்தோன்றல் எடுக்கிறோம் என்று சொல்லுங்கள் மன்னிக்கவும் dPidi dPidi என்று வழித்தோன்றல் எடுக்கிறோம் அது மூலைவிட்டம் என்று சொல்லுங்கள் i2 அதாவது dP2d2 இந்த சமன்பாட்டின் வழித்தோன்றலை உங்களின் 2 பொறுத்து எடுக்கவும் 2 ஐப் பொறுத்து வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் 2 ஐ இங்கே காணலாம் எனவே இந்த நியதியை நீங்கள் வழித்தோன்றலுடன் எடுத்துக் கொண்டால் அது போலவே இங்கே உள்ளது அது உங்கள் இந்த இரண்டாவது நியதிலிருந்து 2cos சரியா எனவே நான் மீண்டும் ஒருமுறை எழுதினால் நான் மீண்டும் எழுதினால் அது P2 ஆக இருக்கும் V2V1Y21cos 21 21 க்கு சமம் மேலும் இது V2V2 எனவே இது 2 Y22 பின்னர் cos ஏனெனில் 22 என்பது அடுத்த V2 நியதியை ரத்து செய்யும் பின்னர் V23 பின்னர் cos 23 23 சரியா பின்னர் கடைசி நியதி V2 பின்னர் V4 பின்னர் Y24 பின்னர் cos 24 24 இந்த நியதியுடன் நீங்கள் dP2d2 ஐ எடுக்கும்போது dP2 என்ற வழித்தோன்றலை எடுக்கும்போது இது இருக்கும் மற்றும் வழித்தோன்றல் 2 உள்ளது இங்கே இந்த நியதி எண் 2 0 ஆக இருக்கும் ஆனால் இங்கேயும் 2 இருக்கிறது இங்கேயும் 2 இருக்கிறது இங்கேயும் 2 இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் V2 V1 Y21இருக்கும் கோசைன் மைனஸ் காரணமாக மைனஸ் எடுத்துக்கொண்டால் மைனஸ் 2 காரணமாக இன்னொரு மைனஸ் வெளிவரும் அது பிளஸ் ஆகிவிடும் எனவே sin 21 21 இது முதல் நியதி இரண்டாவது நியதி 0 என்பது 2 ஐப் பொறுத்தமட்டில் லூப் இல்லை ஆனால் இந்த 2 நியதிகள் அங்கு இல்லை பிளஸ் V2 V3 பிறகு Y23 பிறகு இங்கேயும் sin 23 23 கடைசி நியதியான V2 பிறகு உங்கள் V4 பிறகு உங்கள் Y24 பிறகு sin 24 24 எனவே அனைத்து 3 நியதிகளும் உள்ளன இரண்டாவது நியதி மட்டுமே இல்லை ஏனெனில் இது i ஆவது நியதி i என்பது 2 க்கு சமம் எனவே இது 2 லிருந்து சுயாதீனமானது எனவே இது மறைந்துவிடும் எனவே இது 0 அதாவது 3 நியதிகள் உள்ளன அதனால்தான் இந்த ஒரு வழித்தோன்றலின் வழித்தோன்றலை நீங்கள் எடுக்கும்போது ஒரு மூலைவிட்டமான ஒன்று அது Vi Vk Yki சைன் ஏனென்றால் எல்லா இடங்களிலும் சைன் எல்லா இடங்களிலும் சைன் உள்ளது எனவே அளவு Vi Vk Ykisin ik ik k என்பது 1 க்கு சமம் மற்றும் k i க்கு சமம் இல்லை ஏனெனில் I 2 இல் இந்த நியதி i யிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் எனவே அது 0 ஆக மாறும் எனவே k i க்கு சமம் இல்லை சமன்பாட்டில் எல்லாமே k 1 முதல் n வரை மட்டுமே ஆனால் இந்த dPi என்பது மூலைவிட்ட உறுப்பு இந்த எல்லாவற்றின் கூட்டுத்தொகையாகும் ஆனால் k அல்ல என்பது i க்கு சமம் இல்லை ஆனால் ஒரு சைன் பெருக்கத்துடன் இது சமன்பாடு 57 ஆகும் நன்றி மீண்டும் வருகிறோம்